நாம் மற்றொரு சிக்கலை தீர்க்க முயற்சிப்போம் எனவே அடுத்த சிக்கலில்பாகுத்தன்மை பற்றி விவாதிக்கும்போது ஒரு தட்டையான தட்டில் ஒரு எல்லை அடுக்கின் விஷயத்தை பார்ப்போம் எனவே உங்களிடம் ஒரு தட்டையான தட்டில் திரவம் தொலைதூரத்திலிருந்து ஒரே சீரான வேகத்துடன் செல்கிறது அந்த திரவத்தின் வேகம் u∞ இருப்பதினால் அதன் பிசுபிசுப்பு இடைவினைகள் காரணமாக தட்டில் பாகுத்தன்மையின் விளைவு ஏற்படுகிறது முதல் விஷயம் என்னவென்றால் தட்டு அதனுடன் தொடர்பு கொள்ளும் திரவத்தின் வேகத்தை மெதுவாக்க முயற்சிக்கும் மற்றும் அதன் விளைவாக திரவத்தின் பாகுத்தன்மை மூலம் வெளிப்புற திரவத்திற்கு பரவுகிறது எனவே சுவருக்கு அருகில் ஒரு மெல்லிய அடுக்கு உள்ளது ஆகவே இதன் விளைவாக தட்டின் ஒரு திசைவேக சாய்வு உருவாக்கப்படுகிறது எனவே அந்த அடுக்குக்கு வெளியே திரவம் தட்டின் மீது விளைவை ஏற்படுத்தவில்லை ஆகவே அந்த மெல்லிய அடுக்கு எல்லை அடுக்கு என்று அழைக்கப்படுகிறது எனவே தட்டின் விளிம்பில் திசைவேக ப்ரொபைல் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் எல்லை அடுக்கின் தடிமன் 𝛅 ஆல் வழங்கப்படுகிறது இது x 𝛅 இன் செயல்பாடு இந்த 𝛅 இன் மதிப்பு எல்லை அடுக்கின் தடிமன் ஆகும் இந்த இடத்தில் x என்பது l ஆக இருக்கும்

என்பது வேகத்தின் ப்ரொபைல் தட்டின் மீது திரவத்தால் நிகர இழுவை விசை ஏற்படுகிறது இது முக்கியமான அளவுருவாகும் ஏனெனில் பிசுபிசுப்பு விளைவுகள் இருப்பதால் ஒரு இழுவை சக்தி திரவத்தை மெதுவாக்க முயற்சிக்கிறது இந்த தட்டின் நீளத்திற்கு மேல் செயல்படும் நிகர சக்தி என்ன என்பதைக் கண்டுபிடிப்பதே நம் நோக்கமாகும் எனவே விசையை கண்டுபிடிக்க நமக்கு ஒரு நேரியல் வேகத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் அதில் விசை சம்பந்தப்பட்டிருக்கிறது நேரியல் வேகத்தை பாதுகாக்கும்போது அதன் வெகுஜன பகுதியும் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே நாம் ஒரு வெகுஜன பாதுகாப்புடன் ஒத்துப்போக வேண்டும் எனவே நாம் ஒரு கட்டுப்பாட்டு அளவை தேர்வு செய்ய வேண்டும் முதலில் உள்ளுணர்வு கொண்ட ஒரு கட்டுப்பாட்டு அளவைத் தேர்ந்தெடுத்து சிக்கலைத் தீர்க்க முயற்சிப்போம் கட்டுப்பாட்டு அளவின் உள்ளுணர்வு நல்லதா அல்லது கெட்டதா என்பதை பார்க்க முயற்சிப்போம் எனவே இந்த கருப்பு கோட்டை தேர்வு செய்கிறோம் அது எல்லை அடுக்கின் விளிம்பாகும் எல்லை அடுக்கின் விளிம்பு என்ன இந்த அடுக்குக்குள் திசைவேக ப்ரொபைல் மட்டுமே உள்ளது என்பதை நாம் அறிவோம் இதைத் தாண்டி வேகம் கிட்டத்தட்ட u முடிவிலிக்கு சமமாக இருக்கும் எனவே ஒரு கட்டுப்பாட்டு அளவை எடுக்க விரும்பினால் இது போன்ற ஒரு கட்டுப்பாட்டு அளவை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அது எல்லை அடுக்கு கட்டுப்பாட்டு அளவின் விளிம்பை முழுமையாக மூடிக்கொள்ளும்

இங்கிருந்து நீங்கள் கவனிக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இங்கே திசைவேகத்தின் x கூறு மட்டுமே உள்ளது மற்றும் இலவச ஸ்ட்ரீமில் வேகத்தின் y கூறு 0 ஆகும் ஆனால் AC என்ற மேற்பரப்பில் முழுவதும் ஓரளவு ஓட்டம் உள்ளது இப்போது மேற்பரப்பு AC அல்லது ஒத்த வகையின் மேற்பரப்பை தேர்வு செய்ய முடியுமா எனவே கட்டுப்பாட்டு அளவின் மாற்று தேர்வைக் கொண்டு தனி படத்தை வரைய முயற்சிப்போம் எனவே கட்டுப்பாட்டு அளவின் மாற்று தேர்வுக்காக மீண்டும் திசைவேக ப்ரொஃபைல் இருக்குமாறு எடுத்துக்கொள்வோம் மற்றும் இந்த AB உள்ளது என்று சொல்லலாம் இங்கிருந்து ஒரு கோட்டை தேர்வுசெய்தாள் அந்த கோட்டின் குறுக்கே ஓட்டம் இல்லை எல்லை அடுக்கின் விளிம்பில் ஒரு ஓட்டம் இருப்பதை நாம் கண்டோம்

ஆகவே ஒரு ஸ்ட்ரீம் லைனை தேர்ந்தெடுக்கும்போது அதுவே C என்ற புள்ளியின் வழியாக செல்லும் இது ஒரு ஸ்ட்ரீம் லைன் அதன் குறுக்கே ஓட்டம் இல்லை என்பதை நாம் அறிவோம் ஆனால் இது புதிய அறியப்படாத நிலைக்கு வழிவகுக்கிறது ஏனென்றால் அந்த ஸ்ட்ரீம் லைன் எங்கே குறுக்கிடுகிறது என்பது நமக்கு தெரியாது நமக்கு இப்போது ஒரு புதிய கட்டுப்பாட்டு அளவை ABCD என்று சொல்வோம் அங்கு ஸ்ட்ரீம் கோடு முழுவதும் ஓட்டம் இல்லாதபோது அதைக் கருத்தில் கொண்டு சிக்கலில் இருந்து விடுபட முயற்சித்தோம் ஆனால் நமக்கு ஒரு புதிய ஓட்ட எல்லை AD உள்ளது எனவே அந்த புதிய கட்டுப்பாட்டு தொகுதிக்கு வெகுஜன பாதுகாப்பை எழுதுவோம் இதுதான் கட்டுப்பாட்டு அளவின் மீது தகட்டால் செலுத்தப்படும் விசை எனவே கட்டுப்பாட்டு தொகுதிகளின் இரண்டு வெவ்வேறு தேர்வுகள் ஒரே வெளிப்பாட்டை திருப்பித் தருகின்றன மேலும் கட்டுப்பாட்டு அளவின் மாற்றுத் தேர்வாக இருப்பது மோசமானதல்ல ஏனென்றால் இது என்ன நடக்கிறது என்பதற்கான சிறந்த காட்சிப்படுத்தலை அளிக்கிறது ஏனென்றால் இது இங்கே ஏதோ நுழைகிறது மற்றும் வெளியேறுகிறது என்று நேரடி காட்சிப்படுத்தல் தருகிறது எல்லை அடுக்கின் விளிம்பைப் பொறுத்தவரை அது கணித ரீதியாக நேரடியான அளவுக்கு கடினம் அல்ல ஆனால் இந்த கட்டுப்பாட்டு அளவினால் சிறந்த தெறி உணர்வை வழங்குகிறது ஆனால் இரண்டும் நன்றாக உள்ளன மற்றும் மீதமுள்ள பகுதி எளிதானது நீங்கள் u ஐ y இன் செயல்பாடாக மாற்றலாம் மற்றும் ஒருங்கிணைக்கலாம் ஏனென்றால் y இன் செயல்பாடாக u வெளிப்பாட்டைக் கண்டுபிடிக்க வழங்கப்படுகிறது இதுதான் கட்டுப்பாட்டு அளவிலான தட்டு மூலம் செலுத்தப்படும் விசை எனவே இங்கே u தன்னை விட பெரிய எண்ணுடன் பெருக்கப்படுகிறது எனவே இந்த பகுதி இரண்டாவது பகுதியை விட குறைவாக இருக்க வேண்டும் எனவே உள்ளுணர்வாக இது எதிர்மறையாக வர வேண்டும் ஏனென்றால் இது ஒரு இழுவை விசை எனவே இது திரவத்தின் இயக்கத்தை மெதுவாக்க முயற்சிக்கிறது நீங்கள் ஒரு சிக்கலைத் தீர்த்தவுடன் சிக்கலில் இருந்து வெளியேறுவீர்கள் மேலும் அந்த அடையாளம் எதைக் குறிக்கிறது என்பதற்கான உள்ளுணர்வை நீங்கள் உருவாக்க வேண்டும் இன்று இங்கே நிறுத்துவோம் அடுத்த வகுப்பில் மீண்டும் தொடருவோம்